இந்த விரிவுரைக்கு உங்களை வரவேற்கிறேன் கடந்த சில விரிவுரைகளில் நாம் வாட்டர் ஃபால் மாடலை வழிமுறையை வழங்குகிறது ஐட்ரேடிவ் வட்டர் ஃபால் மாடல் நல்ல முறையில் முடிக்கப்பட்டன வாட்டர் ஃபால் மாடல் மிகவும் பிரபலமானதற்கான முக்கியமான காரணங்களைப் பற்றி பார்ப்போம் வாட்டர் ஃபால் மாடல் இன் ஒவ்வொரு நிலைக்குமான உட்புகுதல் மற்றும் வெளியீட்டை காட்டுகிறது மேலும் இந்த மாடல் உருவாக்கத்தின்போது தேவைகளை சமநிலையில் வைத்துக்கொள்ள உதவுகிறது அனைத்து தேவைகளும் சேகரிக்கப்பட்டு ஆவணப்படுத்தப்பட்ட பிறகு அதில் மாற்றங்கள் செய்ய முடியாது சாப்ட்வேரை செய்ய முடியாது ஆனால் ஏதேனும் மாற்றங்கள் தேவைப்படும் போது அவர்கள் இதுவரை செய்த வேலைகள் அனைத்தையும் மீண்டும் செய்யவேண்டியிருக்கும் அதாவது திட்டத்தை மீண்டும் உருவாக்க வேண்டும் மற்றும் வடிவமைப்பையும் மாற்ற வேண்டும் வாட்டர் ஃபால் மாடல் இன் உருவாக்கம் அந்த திட்டத்தின் அடிப்படையில் செல்கிறதா என்பதை கண்காணிக்க வேண்டும் இதில் ஏதேனும் மாற்றங்கள் இருப்பின் அதை சரி செய்து மீண்டும் உருவாக்கத்தை திட்டப்படி நடத்தவேண்டும் வாட்டர் ஃபால் மாடல் அதிகப்படியான நல்ல விஷயங்களை கொண்டு இருந்தாலும் இதில் சில குறைபாடுகளும் இருக்கின்றன வாட்டர் ஃபால் மாடலில் எப்படி இருக்கும் என்பதை அதன் உபயோகிப்பாளர் நினைத்துப் பார்க்க முடியாது எனவே அவர்கள் சில தேவைகளை குறிப்பிடாமல் விட்டு விடலாம் அல்லது குறிப்பிட்ட தேவைகளில் முரண்பாடுகள் இருக்கலாம் மற்றும் தவறான தேவைகளையும் குறிப்பிட்டிருக்கலாம் ரியல் டைம் ப்ராஜெக்ட் உருவாக்கம் ஆரம்பித்த பிறகு வாடிக்கையாளர் தேவைகளுக்கு தகுந்தாற்போல் மாற்றங்களை குறிப்பிடுவர் வாட்டர் ஃபால் மாடலின் செய்யும்போதே பிரச்சனைகள் ஆரம்பிக்கும் தனித்தனியே உருவாக்கப்பட்ட மாடல்கள் ஒன்றாக இணைக்கப்படும்போதே பிரச்சனைகள் வெளியில் தெரிய ஆரம்பிக்கும் வாட்டர் ஃபால் மாடலின் வாடிக்கையாளரின் தேவைகளை அரிதாகவே நிவர்த்தி செய்யும் ஏனென்றால் வாடிக்கையாளர் இந்த உருவாக்க வேலைகளில் இருந்து முழுவதுமாக விலக்கி வைக்கப்படுகிறார்

சாப்ட்வேர் உருவாக்கத்திற்கு உகந்ததாக இருக்கும் தொழில்நுட்பத்தை நன்கு புரிந்திருக்க வேண்டும் மற்றும் அந்த சாப்ட்வேர் உருவாக்க குழுவினர் உருவாக்கக்கூடிய சாப்ட்வேரில் பழக்கம் உடையவராகவோ அல்லது அனுபவம் உடையவராகவோ இருக்க வேண்டும் சில சமயங்களில் முன்கூட்டியே இருக்கும் சாப்ட்வேரில் உகந்ததாக இருக்காது மரபுசார்ந்த வாட்டர் ஃபால் மாடல் உபயோகித்தே எழுதப்படும் அதற்கான காரணங்களைப் பார்ப்போம் ஒரு கணிதவியலாளர் ஒரு தேற்றத்தை கையாளும் விதத்தை எடுத்துக்கொள்வோம் அவர் அதை நிரூபிக்க பல்வேறு வழிகளில் முயற்சிப்பார் சில வழிமுறைகளில் பின்னோக்கி நகர்வார் சிலவற்றில் மாற்றங்கள் செய்வார் மீண்டும் விடுபட்ட நிலையிலிருந்து தொடருவார் இறுதியாக அவர் அந்த தேற்றத்தை எழுதும்போது அது ஒரு சங்கிலித்தொடர் போல தெரியும் அதன் நிரூபனத்தில் செய்த சிறு தவறுகள் மற்றும் மாற்றங்கள் அதில் காண்பிக்கப்பட்டு இருக்காது அந்த தவறுகள் சேர்க்கப்படும்போது அதைப் பார்ப்பவருக்கு சில குழப்பங்களை ஏற்படுத்தும் இதுபோலவே சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் உபயோகிக்கப்படுகிறது ஏனென்றால் இதன் ஆவணப் படுத்தும் விதம் அனைவராலும் சுலபமாக புரிந்து கொள்ளும்படியான ஆவணங்களை உருவாக்குகிறது வாட்டர் ஃபால் மாடலில் உருவாக்கத்தின் அனைத்து நிலைகளிலும் பரவியிருக்கிறது சாப்ட்வேர் வடிவமைக்கப்படுகின்றன

இந்த மாடலை இந்த நிலையில் சேகரிக்கப்பட்ட அனைத்துத் தேவைகளும் நிவர்த்தி அடைந்து இருப்பதை நிரூபிக்க வேண்டும் இந்த வி மாடலில் செய்வதற்கான விஷயங்களை உறுதிப்படுத்திக் கொள்வதே ஐட்ரேடிவ் வாட்டர் ஃபால் மாடலில் நிலையில் மட்டுமே செயல்படுவார்களா

என்பதே வி மாடல் உருவாக்கப்படும் சாப்ட்வேர் பூர்த்தி செய்வதற்கான வேலைகளை செய்வார்கள்

வி மாடலின் காண வடிவமைப்பு மேற்கொள்ளப்படுகிறது வெரிஃபிகேஷன் உருவாக்க சுழற்சி முழுவதும் பரவியுள்ளன இந்த வி மாடலின் உள்ள மற்றுமொரு குறைபாடு எந்த ஒரு உருவாக்க நிலைகளையும் ஒன்றுடன் ஒன்று சேர்ந்தாற்போல் செயல்படுத்த முடியாது அனைத்துத் தேவைகளும் முன்கூட்டியே தெரியக்கூடிய ஒரு குணாதிசயம் கொண்ட ப்ராஜெக்ட் உபயோகிக்கலாம் இந்த வாட்டர் ஃபால் மாடலில் பற்றிப் பார்ப்போம்

புரோடோடைப் மாடல்

உண்மையான சாஃப்ட்வேர் ஒரு அட்டவணையில் காண்பிக்கலாம் அந்த அட்டவணையில் சேகரித்துள்ள வேல்யூசை ஐ வாடிக்கையாளருக்கு மாதிரியாக காண்பித்து உருவாக்கத்தை தொடங்கலாம் வாட்டர் ஃபால் மாடல் தொடங்குகிறது சில சமயம் சாப்ட்வேர் உருவாக்கம் தேவைப்படுகிறது புரோடோடைப் உருவாக்கத்தின் இரண்டு முக்கிய நன்மைகள் ஒன்று வாடிக்கையாளர் சிஸ்டம் உருவாக்கத்தில் வரக்கூடிய தொழில்நுட்ப பிரச்சினைகளைப் பற்றி புரிந்துகொண்டு அதற்கான முடிவுகளை எடுத்து உருவாக்கத்தை தொடங்க முடிவது புரோடோடைப் எவ்வாறு அமையப்போகிறது அதன் மொத்த வடிவம் எவ்வாறு இருக்கும் என்பதை உருவாக்கத்திற்கு முன்பே வாடிக்கையாளரால் பார்க்க முடியும் இது ஆவணங்களின் தேவையைக் குறைக்கிறது இது முழுவதுமாக புரோடோடைப் மாடல் இது பராமரிப்புச் செலவைக் குறைக்கிறது இது தரமான உருவாக்கமுறையைக் கொண்டுள்ளதால் பராமரிப்பு செலவு குறைகிறது

சாப்ட்வேரை இன் முக்கிய பயன்களாகும் நாம் இந்த விளக்கங்களுடன் இந்த விரிவுரையை முடித்துக் கொண்டு அடுத்த விரிவுரையில் தொடர்வோம்